வணக்கம் கடந்தது மு சில அமர்வுகளில் CVP BEPபற்றி நாம் விவாதித்தோம் கடைசி அமர்வில் relevant cost மற்றும் sunk costs குறித்து விவாதிக்கப்பட்டடிவெடுத்தலை அடிப்படையாகக் கொண்டு பல ஆய்வுகள் குறித்து விவாதித்தோம் முடிவெடுப்பதன் அடிப்படையில் அடுத்த வழக்குக்கு மீண்டும் செல்லலாம் அடுத்த வழக்கானது பள்ளிக்குழந்தைகளின் சுற்றுலா சார்ந்த வழக்காக இருக்கிறது ஆனால் இந்த வழக்கு மிகவும் சுவாரஸ்யமானது நாம் BEP ஐக் கணக்கிட வேண்டும் பள்ளி சுற்றுலாவிற்கு மாணவர்களின் கட்டணம் சார்ந்த முடிவினை நாம் எடுக்க வேண்டும் மேலும் இந்த வழக்கு குறித்து ஆராய்வோம் எனவே ரிஷி பிரஷாலாவில் மொத்தம் 160 மாணவர்கள் உள்ளனர் மேலும் அவர்கள் பீமாசங்கர்கு சுற்றுலா செல்ல முன்மொழிகின்றனர் இப்போது பீமாஷங்கர் மகாராஷ்டிராவில் மிக முக்கியமான புனித யாத்திரை தலமாகும் இது ஒரு சுவாரஸ்யமான சரணாலயத்தையும் கொண்டுள்ளது அதில் நீங்கள் வனவிலங்குகளைக் காணலாம் மேலும் அங்கு ஒரு ரிசர்வ் காடு உள்ளது அங்கு செலவு விவரங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன இப்போது செலவின் அடிப்படையில் நீங்கள் கணக்கிட வேண்டியது அவசியம் பள்ளி ஒரு மாணவருக்கு 500 வசூலிக்க முடிவு செய்தால் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு BEP என்றால் என்ன மற்றும் PV விகிதம் என்றால் என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் பல பதில்களைக் கொண்டிருக்கலாம் உங்களிடம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதைப்போல 4 நெடுவரிசைகள் வழங்கப்பட்டு இருக்கலாம் அதாவது 4 விற்பனைகள் வழங்கப்படுகின்றன நீங்கள் BEP க்கு 4 பதில்களையும் PVR க்கு 4 பதில்களையும் கொண்டிருக்கலாம் B பகுதியில் இப்போது நகராட்சி பள்ளியிலிருந்து ஒரு சில மாணவர்களை சலுகை கட்டணத்துடன் அழைத்துச் செல்ல பள்ளி முடிவு செய்துள்ளது எனவே இன்கிரிமெண்டல் தொகையை ஈடுசெய்ய அவர்களிடமிருந்து போதுமான கட்டணம் வசூலிக்கப்படும் இப்போது சலுகைக் கட்டணம் என்னவாக இருக்கும் மேலும் 4 சாத்தியமான பதில்கள் உள்ளன பகுதி c இல் நீங்கள் மதிப்பிடப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையின்படி 4 நெடுவரிசைகளை உருவாக்க வேண்டும் இப்போது Rs 500 பள்ளி வசூலிப்பதற்கு பதிலாக செலவை ஈடுகட்ட போதுமான கட்டணத்தை ஈட்ட விரும்புகிறது எனவே குறைவான கட்டணம் 1 2 3 4 என்பதை நாம் கணக்கிட வேண்டும் மேலும் நமக்கு மூன்று கணக்கீடுகள் தேவைப்படுகிறது நாம் இப்போது தீர்வு பற்றி விவாதிப்போம் எனவே நீங்கள் இப்போது தயாராக இருப்பீர்கள் ஒரு சுற்றுலாவிற்கு செல்ல முதலில் நாம் சம்பந்தப்பட்ட செலவுகள் என்ன நாம் என்ன கட்டணம் முடிவு செய்ய போகிறோம் என்பது குறித்து முடிவெடுங்கள் எனவே முக்கியமான தரவைச் சேகரிக்கத் தொடங்குவோம் மார்ஜினல் செலவில் நமக்கு கட்டணம் குறித்து தெரியும் ஆனால் சி பி யில் அவற்றின் இயல்புக்கு ஏற்ப செலவைப் பிரிக்கிறோம் எனவே fixed cost variable cost மற்றும் semi variable cost ஏதேனும் இருந்தால் பட்டியலிடுங்கள் எனவே நீங்கள் அடையாளம் காண முடியுமா கோவிலில் நன்கொடை செலவு 3000 ஆகும் அது ஒரு fixed cost பரிசுகள் ஒரு fixed cost பஸ் வாடகை ஒரு fixed cost பேருந்திற்காக அனுமதி சீட்டு பெறுவோம் அதற்கான அனுமதி செலவு எவ்வளவு இது எதை அடிப்படையாகக் கொண்டது ஒரு பஸ் ஒன்றுக்கு 700 சிறப்பு அனுமதி கட்டணம் என்று நான் நினைக்கிறேன் எனவே நாம் அதை ஒரு நிலையான செலவாக எடுத்துக் கொள்ள மாட்டோம் அது ஒரு semi variable cost எனவே semi variable cost என்ன என்பதை பட்டியலிடுவோம் ஆசிரியர்களுக்கான allowances எவ்வளவு என்பதைக் குறித்து காண வேண்டும் ஒரு ஆசிரியருக்கு 200 ரூபாய் allowances என்றால் ஒரு பேருந்திற்கு 2 ஆசிரியர்கள் எனவே ஒவ்வொரு பஸ்ஸிற்கும் செலவு 400 ரூபாய் மேலும் பஸ் நுழைவு கட்டணம் பஸ் அனுமதி கட்டணம் பிற variable cost குறித்து கணக்கிடவேண்டும் எனவே மொத்த variable cost 108 ஆகும் எனவே 20 60 80 மற்றும் 20 ஆக தயாரிக்கும் உணவு முதலியவற்றின் விலை பட்டியலை நாங்கள் செய்துள்ளோம் ஒரு யூனிட்டுக்கு variable cost 108 ஆகவும் ஆசிரியருக்கு variable cost 128 ஆகவும் இருக்கிறது இப்போது இந்த 128 ஒரு ஆசிரியருக்கு மாறுபடும் என்றாலும் செலவு மாணவர் கணக்கில் வரும் எனவே ஒவ்வொரு மாணவருக்கும் variable cost 108 ஆசிரியருக்கு இது 128 ஆகும் ஆனால் ஆசிரியரின் variable cost என்பது semi variable cost ஆக கணக்கிடப்படும் மற்றும் ஒரு பேருந்தில் இரண்டு ஆசிரியர்கள் உள்ளனர் எனவே ஒரு பேருந்திற்கு உண்டான செலவானது 258 மற்றும் 256 ஆகிய இரு ஆசிரியர்களுக்கான allowances நுழைவு கட்டணம் உணவு மற்றும் பிற variable செலவுகளை உள்ளடக்கியதாகும் ஒரு பேருந்திற்காக வாடகை 4700 எனவே மொத்த செலவு ஒரு பேருந்திற்கு 5756 ஆகிறது fixed cost 12000 ஆகும் பஸ் வாடகை அனுமதி என்னிடம் இருந்தாலும் fixed cost ல் சேர்க்கப்படாதுஇது semi variable cost ல் சேர்க்கப்படும் இது ஒவ்வொரு பேருந்திற்கும் மாறுபடும் ஆனால் ஒரு மாணவருக்கு அல்ல எனவே நமக்கு இப்பொழுது மூன்று வகையான செலவுகள் கிடைத்துள்ளன ஒன்று மாணவர்களுக்கு தகுந்தார் போல் மாறிக்கொண்டே இருக்கும் செலவு அவை VC என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று பேருந்திற்கு ஏற்ப மாறுபடும் செலவு அவை SVC என்று அழைக்கப்படுகிறது எனவே முதலாவதாக VC இரண்டாவதாக semi variable மற்றும் மூன்றாவது செலவானது மாறுவதில்லை அவை அனைத்தும் நிலையானது அவை fixed cost என்று அழைக்கப்படுகிறது இப்போது அவர்கள் உண்மையில் BEP மற்றும் பிற விஷயங்களைக் கணக்கிடும்படி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் உள்ளே மாணவர்களின் எண்ணிக்கையின்படி வெவ்வேறு செலவுகளைக் கணக்கிட அவர்கள் கேட்டுள்ளனர் எனவே அவற்றிற்கு இடையேயான வேறுபாடுகளை அறிந்து கொள்வது நல்லது எனவே எக்ஸெல் பக்கத்தை திறந்து 80 120 150 மற்றும் 160 மாணவர்களுக்கான வரிசையை உருவாக்கவும் எனவே 80 மாணவர்கள்க்கு எத்தனை பேருந்துகள் தேவைப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையின்படி 2 பேருந்துகள் இருக்கும் மேலும் ஒவ்வொரு வரம்பிற்கும் இதுபோன்ற 2 3 3 மற்றும் 4 பேருந்துகள் இருக்கும் இப்போது 80 மாணவர்களுக்கு variable cost எவ்வளவு இருக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு variable cost எழுதுகையில் நாம் அடிப்படையில் மொத்த variable cost குறித்து கணக்கிடுகிறோம் 80 மாணவர்களுக்கான variable cost ஒரு யூனிட்டுக்கு 108 என்று தெரியும் எனவே 80 மாணவர்களுக்கு VC ஆனது 1680 ஆகும் இப்போது semi variable cost அதிகமாக இருக்கும்

இது பேருந்துகளின் எண்ணிக்கையைப் பொறுத்தது இப்போது இரண்டு பேருந்துகள் உள்ளன ஒரு பேருந்திற்கான செலவு 5756 எனவே 80 மாணவர்களுக்கான மொத்த SVC 11512 இது 2 பேருந்துகளுக்கு உண்டானது மற்றும் மொத்த fixed cost 12000 எனவே 80 மாணவர்களுக்கு மொத்த செலவு 35152 ஆகும் சராசரி செலவு என்ன 80 மாணவர்கள் இருந்தால் நாம் 80 ஆல் வகுத்தால் 401 கிடைக்கும் ஆக ஒரு மாணவருக்கு 400 ரூபாயாக இருக்கும் இப்போது 80 120 150 மற்றும் 160 மாணவர்களுக்கான கேள்வி கணக்கீடு C பகுதியில் கேட்கப்பட்டுள்ளது எனவே இந்த நான்கு பேருக்கும் இதைக் கணக்கிட முயற்சிப்போம் முதலில் 50 மாணவர்களுக்கு கணக்கீடு செய்வோம் இப்போது அதே கணக்கீடு 120 மாணவர்களுக்கு செய்யுங்கள் இப்போது VC என்ன 108 X 120 12960 பின்னர் semi variable cost எவ்வளவு இப்போது இது 3 பேருந்துகளுக்கு கேட்கப்பட்டுள்ளது எனவே இது 17268 ஆகும் மேலும் fixed cost மாறாது எனவே இது 12000 மொத்த செலவு 42228 ரூபாயாக இருக்கும் இப்போது சராசரி செலவில் ஒரு வீழ்ச்சி இருப்பதை உணரலாம் நீங்கள் காணக்கூடிய சராசரி செலவு 351 9 ஆகும் எனவே கிட்டத்தட்ட மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் 50 ரூபாய் குறைப்பு ஏற்பட்டுள்ளது இப்போது மாணவர்களின் எண்ணிக்கை 150 வரை சென்றால் என்ன ஆகும் என்று பார்ப்போம் எனவே இப்போது ஒரு VC எவ்வளவு இது 108 X 150 16200 ஆகும் semi variable cost இப்போது ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனென்றால் அது இப்போது மூன்று பேருந்துகளாக இருப்பதால் ஒரே மாதிரியாக இருக்கும் fixed cost எப்போதும் 1200 மொத்த செலவு இப்போது 45468 ஆக இருக்கும் சராசரி செலவு 303 ஆக குறைகிறது இப்போது நீங்கள் அதிக மாணவர்களைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே மொத்த செலவு குறைகிறது இப்போது நீங்கள் 160 மாணவர்களுக்கு கணக்கிட்டால் மொத்த செலவு மேலும் குறையும் செலவு 80 முதல் 150 வரை குறைகிறது 160 மாணவர்களுக்கு இது மேலும் குறையுமா அவ்வாறு குறைய வாய்ப்பில்லை ஏனெனில் பொருளாதார அளவீடுகள் எல்லா நேரங்களிலும் சரியாக அமைவதில்லை அதை நீங்கள் கணக்கிட முடியும் எனவே VC இப்போது 17280 ஆக உள்ளது SVC மேலும் உயரும் ஏனெனில் இப்போது 4 பேருந்துகள் உள்ளன Fixed cost மாறாமல் இருக்கும் மொத்த செலவு இப்போது 52304 ஆக உள்ளது சராசரி செலவு சற்று குறைந்துவிட்டதை நீங்கள் மேலே காணலாம் அது ஏன் உயர்ந்துள்ளது ஏனெனில் SVC உயர்ந்த காரணத்தினால் அது உயர்ந்துள்ளது Semi variable cost குறித்து நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நம்மிடம் 1 பேருந்து 2 பேருந்துகள் 3 பேருந்துகள் 4 பேருந்துகள் இருக்கும் இப்போது கடைசி 10 மாணவர்களுக்கு நீங்கள் இன்னும் ஒரு பேருந்து எடுக்க வேண்டும் அதனால்தான் உங்கள் சராசரி செலவு அதிகரித்துள்ளது பொதுவாக சராசரி செலவு வீழ்ச்சி என்பது உண்மைதான் ஏனெனில் ஒரு யூனிட்டிற்கான variable cost 108 ஆகும் fixed cost 12000 இல் மாறாமல் இருக்கிறது மற்றும் மேலும் மேலும் மாணவர்களின் எண்ணிக்கையில் பரவுகிறதுஇருப்பினும் semi variable cost தனித்துவமானது எனவே செயல்பாடுகளின் அளவை அதிகரிக்கும் போது semi variable cost குறித்து நீங்கள் கவனிக்க வேண்டும் எனவே இவை ஒரு அடிப்படை கணக்கீடுகளாக இருந்தன இப்போது நீங்கள் BEP ஐக் கணக்கிடும்படி கேட்கப்பட்டீர்கள் உங்களிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட பதில்கள் இருக்க முடியும் இப்போது BEP என்பதன் சூத்திரம் என்ன இந்த வழக்கில் மாணவர்களின் எண்ணிக்கையில் இருந்து பங்களிப்பின் மீதான fixed cost குறித்து பார்ப்போம் இப்போது விற்பனை விலை 500 என்று அறியப்படுகிறது எனவே பங்களிப்பைக் கணக்கிடுங்கள் எனவே 500 கழித்தல் 108 மிக அதிக பங்களிப்பு ஒரு யூனிட்டுக்கு 392 இவற்றை பிரேக்ஈவென் பாயிண்ட் எனலாம் எனவே ஒரு யூனிட்டுக்கு FC பங்களிப்பு குறித்து பார்ப்போம் மேலும் பிரேக்ஈவென் பாயிண்டை கணக்கிடும்போது அது 392 இல் 12000 ஆக இருக்கும் இங்கு நாம் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது fixed cost என்பது இங்கு நிலையாக இருக்கப்போவதில்லை Fixed cost என்பது நிலைக்கு ஏற்ப மாறாத செலவாக வரையறுக்கப்படுவதை பொதுவாக நாம் அறிவோம் ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்றால் பேருந்து தொடர்பான செலவு இங்கு semi variable cost ஆக கருதப்படுகிறது மற்றும் நாம் அவற்றை variable cost ல் சேர்க்கவில்லை எனவே அவற்றை fixed cost ல் சேர்க்கப்பட்டுள்ளது மேலும் உங்களிடம் 2 பேருந்துகள் இருந்தால் fixed cost 23512 ஆக மாறுகிறது இது 12000 கூட்டல் 2 பேருந்துகளின் கட்டணம் அதாவது 5756 பெருக்கல் 2 எனவே 80 மாணவர்களுக்கு fixed cost 23512 ஆகும் மாணவர்களின் எண்ணிக்கை 100 ஐத் தாண்டும்போது நீங்கள் 3 பேருந்துகளுக்கு கணக்கிட வேண்டும் இங்கு இங்கு fixed cost 29268 ஆகிறது நீங்கள் 4 பேருந்துகளுக்குச் செல்லும்போது fixed cost 35024 ஆகிறது இங்கு பங்களிப்பு 392 என்பது மாறாது எனவே நீங்கள் பல பிரேக்ஈவென் புள்ளிகள் பெறுகிறீர்கள் இப்போது பிரேக்ஈவென் பாயிண்ட்கள் 59 74 89 ஆகும் அதனால்தான் 3 பிரேக் ஈவன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தது வெறும் 50 மாணவர்களுடன் கூட ஒரு பிரேக்ஈவென் விட முடியுமா எனவே 50 மாணவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதைக் கணக்கிட வேண்டும் நீங்கள் 50 மாணவர்களை எடுத்துக் கொண்டால் அதற்கு ஒரு பேருந்து மட்டுமே தேவைப்படும் மேலும் அங்கு SVC 5756 ஆகும் மொத்த செலவு 23000 ஆகும் ஆகவே சராசரி செலவு 463 ஆகும் நமக்கு தேவைப்படும் BEP ஐ கணக்கிட இந்த கூடுதல் கணக்கீட்டை செய்துள்ளோம் எனவே இப்போது இது ஒரு பஸ் மட்டுமே என்பதை நீங்கள் உணருவீர்கள் எனவே fixed cost 17756 மற்றும் BEP 45 ஆகும் இங்கு கேள்வியின் முதல் பகுதியில் BEP ஐக் கணக்கிடுமாறு கேட்கப்பட்டது மேலும் நீங்கள் நான்கு மாற்று பதில்கள் வரை வைத்து இருக்கலாம் இப்போது உங்களுக்கு பதில்கள் கிடைத்துள்ளன என்று நம்புகிறேன் எனவே சாத்தியமான பதில்கள் 45 59 74 மற்றும் 89 ஆகும் இப்போது முந்தைய சிக்கல்களில் இதுவரை நாம் பல BEP உடன் கணக்கீடு செய்யவில்லை ஆனால் இங்கே semi variable cost இருப்பதால் நீங்கள் ஒரு BEP களுக்கு மேல் வைத்திருக்கலாம் செலவு அமைப்பு ஒரு நேர் கோடு என்றால் அதே fixed cost மற்றும் ஒரு PV விகிதம் அல்லது ஒரு யூனிட்டுக்கு ஒரு பங்களிப்பு மட்டுமே கிடைக்கப்பெறுவீர்கள் ஒரே ஒரு BEP மட்டுமே இருக்கும் ஆனால் செலவு அமைப்பு ஒரு வளைவாக இருந்தால் அல்லது அது இயல்பாக இருந்தால் மேலும் பல BEP களைக் கொண்டிருக்கலாம் அதனால்தான் நீங்கள் விரும்பும் கேள்வியின் முதல் பகுதிக்கு பதிலளிக்கும் போது BEP இன் நான்கு பதில்களுடன் வர வேண்டும் இப்போது நீங்கள் கணக்கிடக்கூடிய 4 PV விகிதங்கள் யாவை PV விகிதம் உங்கள் அனைவருக்கும் விற்பனை விலையில் பங்களிப்பு சூத்திரம் தெரியும் எனவே PVR எவ்வளவு என்பதை நீங்கள் கணக்கிட முடியும் முதல் சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு காட்சிக்கும் PV விகிதம் 0 7840 ஆக மாறுகிறது இது 500 இல் 5 392 ஆகும் மேலும் நாம் 2 3 4 பேருந்துகளுக்கு இவற்றை கணக்கிட வேண்டும் மற்ற PVRகள் என்னவாக இருக்கும் அவை மாறுமா உண்மையில் இல்லை ஏனெனில் PVRக்கு எதுவும் fixed cost அல்லது semi variable cost இல்லை இது முற்றிலும் பங்களிப்புக்கும் இடையிலான உறவு விற்பனை அதனால்தான் மற்ற PVRகள் என்னவாக இருக்கக்கூடும் என்று நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டேன் அவை உங்களை குழப்ப இப்போதுதான் இங்கே கேட்கப்படுகின்றன நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் சில நேரங்களில் மாணவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு மூன்று நான்கு PVR உடன் வருகிறார்கள் ஏனெனில் அவை கணக்கில் கேட்கப்பட்டிருக்கிறது உண்மையில் இரண்டாவது பகுதிக்கு பதில் இந்த PVR 1 மட்டுமே ஏனென்றால் உங்களிடம் 1 PVR மட்டுமே இருக்க முடியும் இது 0 7480 ஆகும் இப்போது B பகுதிக்கு செல்லலாம் இப்போது பகுதி B யில் கேட்கப்பட்டு இருப்பதை பார்ப்போம் இப்போது பள்ளி ஆனது சில நகராட்சி பகுதி பள்ளி மாணவர்க்கு உதவ விரும்புகிறது என்று கேட்கப்பட்டுள்ளது மற்றும் அவர்கள் சாதாரண மாணவர்களுடன் சலுகைக் கட்டணத்தில் அழைத்துச் செல்லப்படுவார்கள் அவர்களால் 500 ரூபாய் வாங்க முடியாமல் போகலாம் இன்கிரிமெண்டல் தொகையை ஈடுகட்ட போதுமான அளவு கட்டணம் வசூலிக்க விரும்புகிறோம் அதிகரிக்கும் செலவுகள் அதே நேரத்தில் அவர்களிடமிருந்து எந்த லாபத்தையும் பெற நாங்கள் விரும்பவில்லை அவர்களுக்கு மானியம் வழங்க விரும்பவில்லை எனவே அவற்றின் செலவு எதுவாக இருந்தாலும் அது மீட்கப்படும் எனவே 1 2 3 4 சூழ்நிலைகளில் இந்த மாணவர்களிடமிருந்து சலுகை கட்டணம் என்னவாக இருக்கும் உண்மையில் சலுகைக் கட்டணம் வெறும் 108 ஆக இருக்கும் ஏனென்றால் அந்த variable cost எங்களுக்குத் தெரியும் மாணவர் ஒன்றுக்கு 108 நாங்கள் அவர்களிடமிருந்து ஈடுகட்ட விரும்புகிறோம் இப்போது variable cost 108 ஆக இருக்கும் நமக்கு 1 பஸ் 2 பஸ் 3 பஸ் 4 பஸ் கிடைத்ததா என்பது தெரியவில்லை ஏனென்றால் அவர்களிடமிருந்து மட்டுமே பஸ் வாடகையை ஈடுகட்ட நாங்கள் விரும்பவில்லை வித்தியாசம் என்னவென்றால் எங்கள் பேருந்துகளில் காலி இருக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது எங்களது காலியான இடங்கள் எனவே மாணவர்கள் மாறுபடலாம் ஆனால் கட்டணம் மாறாது எனவே மீண்டும் நான்கு பதில்கள் கேட்கப்பட்டுள்ளன ஆனால் சலுகை கட்டணத்திற்கான ஒரே பதில் 108 மட்டுமே இப்போது C பகுதிக்கு வருகிறோம் இப்போது மாணவர்களிடமிருந்து சில புகார்கள் எழுந்துள்ளன அதாவது அவர்கள் 500 ரூபாய் செலுத்த விரும்பவில்லை எனவே இப்போது லாபம் இல்லாமல் கட்டணம் வசூலிக்க பள்ளி முடிவு செய்துள்ளது மாணவர்களிடமிருந்து எந்த லாபத்தையும் எடுக்காவிட்டால் அவர்கள் செலவுக்கு உண்டான தொகையை மட்டும் செலுத்துவார்கள் எனவே இந்த நான்கு பகுதிகளில் எந்த கட்டணம் குறைவாக இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம் நாம் சராசரி செலவை ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் என்று நினைக்கிறேன் இப்போது எந்த லாபமும் இருக்காது 4 சாத்தியமான காட்சிகள் உள்ளன 4 சாத்தியமான கட்டணங்கள் மட்டுமே இருக்கும் எனவே 80 மாணவர்களுக்கு கட்டணம் 401 120 மாணவர்களுக்கு கட்டணம் 351 பின்னர் 303 மற்றும் 326 கிடைத்தது எனவே உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த இரண்டு மூன்று கூடுதல் விஷயங்கள் உள்ளன பிரேக்ஈவென் பாயிண்டைக் கணக்கிடுங்கள் ஆனால் குறிப்பாக cost structure என்பது linear ஆக இல்லை என்றால் கூட இந்த விஷயத்தில் பல பிரேக்ஈவென் புள்ளிகள் இருக்கக்கூடும் என்பதைக் கண்டோம் உங்களுக்கு நினைவில் இருந்தால் சில அனுமானங்களை liberalize ஆக்க முடியும் என்று நான் கடந்த அமர்வில் உங்களுக்குச் சொன்னேன் எனவே cost structure என்பது linear ஆக இருக்க வேண்டும் என்ற அனுமானத்தை நாங்கள் அனுமதித்தோம் மேலும் நாங்கள் semi variable costஐ அனுமதித்தோம் அதனால்தான் நீங்கள் பல BEP களைப் பெற்றுள்ளீர்கள் ஆனால் பல PV விகிதம் இல்லை ஒரு PVR இருக்கும் வரை விற்பனை விலை மற்றும் variable செலவு என்பது மாறாததாக இருக்கும் சலுகை கட்டணம் குறித்து நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் சிறப்பு விலை நிர்ணயம் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் முந்தைய வழக்குகளில் ஒன்றில் அரசாங்க ஒப்பந்தங்கள் இது போன்று இருந்துள்ளது

இதுவும் ஒரு சிறப்பு நகராட்சி பள்ளி மாணவர்களுக்கான விலை நிர்ணயம் எனவே நாம் அவர்களிடம் குறைந்த கட்டணத்தை வசூலிக்க முடியும் மேலும் நம் சொந்த மாணவர்களுக்குஎந்த இழப்பும் இல்லாமல் அவர்களை 108 ரூபாய்க்கு கூட்டிச் செல்ல முடியும் C பகுதி எளிமையானது நாங்கள் சராசரி செலவைக் கணக்கிட வேண்டியிருந்தது அதை நீங்கள் காணலாம் சராசரி செலவு பொதுவாக குறைகிறது ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அது உயரக்கூடும் நீங்கள் 150 மாணவர்களுடன் கணக்கிடும்போது மீண்டும் 160 மாணவர்களுக்கு கணக்கிட வேண்டி இருந்தது இதன் மூலம் இந்த வழக்கு குறித்த வகுப்பினை முடிப்போம் நன்றி